வணக்கம் கடந்த வகுப்பில் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்களில் ஸ்டேட் வேரியபிள் அனாலிசிஸ் பற்றி நாம் விவாதித்தோம் இன்று நாம் நமது விவாதத்தை மேலும் தொடருவோம் மேலும் ஸ்டேட் ஈக்குவேஷனின் சில பண்புகளை புரிந்து கொள்ள முயற்சிப்போம் அந்த பண்புகளை நமது சர்க்யூட் அனாலிசிஸ் ல் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை நாம் பார்ப்போம் எனவே இன்றைய விரிவுரையின் விவாதத்தைத் தொடங்குவோம் முதலில் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்கள் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள முயற்சிப்போம் எனவே லீனியர் அமைப்புகளின் ஆய்வில் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன எனவே அவை டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்கள் அல்லது ட்ரான்ஸ்பர் செயல்பாடு அல்லது ஸ்டேட் ஈக்குவேஷன்களைப் பொறுத்து வரையறுக்கப்படலாம் எனவே ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனிலிருந்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஐ எவ்வாறு பெறுகிறோம் என்பதை முதலில் புரிந்துகொள்வோம் எனவே பின்வரும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனால் விவரிக்கப்படும் ஒரு லீனியர் நேர மாறுபடாத அமைப்பைக் கருத்தில் கொள்வோம் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என கொடுக்கப்பட்டுள்ளது இப்போது இங்கே நாம் n m என்று கருதுகிறோம் இப்போது உங்களுடைய லேப்ளேஸ் ஆபரேட்டரை என வரையறுப்போம் இப்போது நீங்கள் அதை மேலே உள்ள ஈக்குவேஷனில் வைத்தால் நாம் சமீபத்தில் பார்த்த மேலே உள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஐ லாப்லேஸ் உருமாற்றங்களின் அடிப்படையில் எழுதலாம் எனவே நாம் என்ன எழுத முடியும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஐ எழுதுவதற்கு பதிலாக அதை என வெளிப்படுத்தலாம் எனவே நாம் அடைப்புக்குறிக்குள் இருந்து ஐ பொதுவானதாக வெளியே எடுத்துக்கொள்வோம் அடைப்புக்குறிக்குள் நாம் வைத்திருக்கிறோம் அதேபோல் வலதுபுறத்தில் நம்மிடம் உள்ளது ஏனெனில் வலது பக்க சொற்களிலும் பொதுவானது இப்போது இதில் உள்ள கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் என்ன அமைப்பின் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் என்பது இடது பக்க பகுதியாக வரையறுக்கப்படுகிறது எனவே கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஐ என எழுதுகிறோம் ஈக்குவேஷனின் ஒரேவிதமான பகுதியை அமைப்பதன் மூலம் இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஐ நாம் பெறுகிறோம் ஒரேவிதமான என்பதன் பொருள் ஆவது நீங்கள் உள்ளீட்டை 0 ஆக அமைத்துள்ளது ஆகும் எனவே ஈக்குவேஷனின் ஒரேவிதமான பகுதியை 0 ஆகப் பெறுகிறோம் எனவே இதன் மூலம் நீங்கள் அமைப்பின் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஐ பெறுவீர்கள் இது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் கோஎபிசியன்ட்ங்களைத் தவிர வேறில்லை நீங்கள் உள்ளீட்டை 0 ஆக வைக்கும்போது அமைப்பின் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஐ பெற்றீர்கள் இப்போது உங்களுக்கு ட்ரான்ஸ்பர் செயல்பாடு வழங்கப்பட்டால் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஐ எவ்வாறு கண்டுபிடிப்பது இப்போது முந்தைய விஷயத்தில் நாம் பார்த்த அதே டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் மூலம் கொடுக்கப்பட்ட அமைப்பைக் கருத்தில் கொள்வோம் இப்போது இதன் லாப்லேஸ் உருமாற்றம் இதற்கு சமமாக நாம் கண்டோம் இப்போது என்றால் என்ன இது அமைப்பின் ட்ரான்ஸ்பர் செயல்பாட்டைத் தவிர வேறில்லை ஆகவே இப்போது இது அமைப்பின் ட்ரான்ஸ்பர் செயல்பாடு ஆகும் இது உருமாற்ற செயல்பாட்டின் டினாமிநேட்டர் பாலினாமியல் ஐ 0 க்கு சமமாக மதிப்பிடுவதன் மூலம் நீங்கள் பெறக்கூடிய கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எனவே இதை நீங்கள் 0 க்கு சமமாக அமைப்பீர்கள் எனவே இது அமைப்பின் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஐத் தவிர வேறொன்றுமில்லை இப்போது மூன்றாவது விஷயம் நீங்கள் ஸ்டேட் ஈக்குவேஷனிலிருந்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஐக் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே நீங்கள் ஸ்டேட் வேரியபிள் அணுகுமுறையைப் பற்றி நாம் விவாதித்தபோது ஸ்டேட் வேரியபிள் கோஎபிசியன்ட் அணிகளுக்கும் ட்ரான்ஸ்பர் செயல்பாட்டிற்கும் இடையிலான உறவு பின்வருமாறு இருப்பதைக் கண்டோம் எனவே ஸ்டேட் வேரியபிள் ல் இருந்து நாம் பெறக்கூடிய ட்ரான்ஸ்பர் செயல்பாடு என்பது ஆகும் இப்போது இதை என எழுதலாம் இப்போது ட்ரான்ஸ்பர் செயல்பாட்டின் டினாமிநேட்டர் ஐ நீங்கள் 0 க்கு சமமாக அமைத்தால் அமைப்பின் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஐ பெறுகிறோம் அதாவது இதன் பொருள் sI A 0 உங்களுக்கு அமைப்பின் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஐக் கொடுக்கும் இப்போது கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனின் முக்கியமான குணம் என்னவென்றால் A இன் கோஎபிசியன்ட்கள் அதாவது என்றால் அது கோஎபிசியன்ட் அணி எனவே A இன் கோஎபிசியன்ட்கள் ரியலாக இருந்தால் பின்னர் இன் கோஎபிசியன்ட்களும் ரியலாக இருக்கும் இப்போது ஈஜென்வெல்யூஸ் என்றால் என்ன என்பதைப் புரிந்துகொள்வோம் எனவே நாம் இப்போது விவாதிக்கும் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனின் ரூட்கள் அணி A இன் ஈஜென்வெல்யூஸ் என குறிப்பிடப்படுகின்றன ஆகவே ஈஜென்வெல்யூக்களின் முக்கிய பண்புகள் யாவை எனவே A இன் கோஎபிசியன்ட்கள் அனைத்தும் ரியல் ஆனவை என்றால் அதன் ஈஜென்வெல்யூஸ் ரியல் ஆகவோ அல்லது காம்ப்ளக்ஸ் காஞ்சுகேட் இணை ஆகவோ இருக்கும் இப்போது என்பது A இன் ஈஜென்வெல்யூஸ் என்றால் A இன் டிரேஸ் ஐ என எழுதலாம் இதற்கு என்ன அர்த்தம் அதாவது A அணியின் டிரேஸ் என்பது A இன் அனைத்து ஈஜென்வெல்யூஸ்களின் கூட்டுத்தொகையாகும் இப்போது ஆனது A இன் ஈஜென்வெல்யூ என்றால் அதாவது i 1 2 n n ஈஜென்வெல்யூஸ் இருந்தால் முதற்கொண்டு ஈஜென்வெல்யூஸ் உங்களிடம் இருக்கும் இப்போது இது A இன் ஈஜென்வெல்யூ என்றால் அது இன் ஈஜென்வெல்யூ ஆகும் எனவே நீங்கள் அணியின் டிரன்ஸ்போஸ் ஐ எடுத்துக் கொண்டால் ஈஜென்வெல்யூக்கள் அப்படியே இருக்கும் இப்போது அணி A ஐ நான் சிங்குளர் ஆக நீங்கள் கண்டால் அதற்கு ஆகிய ஈஜென்வெல்யூக்கள் உள்ளன பின்புஎனவே நமது பல்வேறு அனாலிசிஸ் ல் நாம் பயன்படுத்தும் போது இது முக்கியமான பண்பாகும் A இன் ஈஜென்வெல்யூக்களை நாம் கணக்கிடும்போது அந்த ஈஜென்வெல்யூக்களின் ரேசிப்ரோகல் ன் ஈஜென்வெல்யூவாக இருக்கும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இப்போது ஈஜென்வெல்யூஸ்களின் முக்கியத்துவம் என்ன உங்களிடம் ஒரு தொடர் அனாலிசிஸ் சர்க்யூட் இருந்தால் அமைப்பின் ரெஸ்பான்ஸ் ஐத் கண்டுபிடிக்க இந்த ஈஜென்வெல்யூஸ் உதவுகின்றன எனவே நீங்கள் ஸ்டேட் வெறியபிள் வடிவமாக மாற்றி ஈஜென்வெல்யூஸ்களைக் கண்டறிந்தால் இந்த ஈஜென்வெல்யூஸ் அமைப்பின் ரெஸ்பான்ஸ் ஐக் கண்டறிய நமக்கு உதவும் S தளத்தின் இடது உட்புறத்தில் ஈஜென்வெல்யூக்கள் இருந்தால் அவற்றின் ரியல் கூறு எதிர்மறையாக இருந்தால் அமைப்பு நிலையானது என்று பொருள் இப்போது அமைப்பின் ரெஸ்பான்ஸ் அதிகபட்சமாக இருக்கும் அமைப்பின் அதிர்வெண்களைக் கண்டுபிடிப்பதிலும் ஈஜென்வேல்யூஸ் ஐ பயன்படுத்த முடியும் அந்த விஷயத்தில் இந்த அதிர்வெண்கள் ஈஜென் அதிர்வெண்கள் என்று அழைக்கப்படுகின்றன இப்போது ஈஜென்வெக்டர்களைப் பற்றி நாம் பேசலாம் எனவே பின்வரும் அணி ஈக்குவேஷன் ஐ பூர்த்தி செய்யும் ஒரு பூஜ்ஜியமற்ற வெக்டர் இருக்கிறது என்று வைத்துக் கொண்டால் எனவே நிபந்தனை என்ன அதனால் அது பூர்த்தி அடைந்தால் ஆனது A அணியின் ஈஜென்வெக்டராக கருதப்படுகிறது இப்போது ஈஜென்வெக்டர்களின் பயன்பாடு என்ன லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஐ புரிந்துகொள்ள வைக்க ஈஜென்வெக்டர்கள் பயன்படுத்தப்படுகின்றன அதாவது ஈஜென்வெக்டர்கள் நீங்கள் XY தளத்தின் மேல் வெக்டர் ஐ நீட்டி சுருக்கினால் XY தளத்தில் வெக்டர் ன் திசை மாறப்போவதில்லை எனவே உங்களிடம் ஈஜென்வெக்டர் இருந்தால் அந்த வெக்டர் ன் திசையை மாற்றாமல் வெக்டர் ஐ மேலே மற்றும் கீழ் நோக்கி அளவிடலாம் இப்போது ஈஜென்வெல்யூக்கள் அமைப்பின் ரெஸ்பான்ஸ் அதிகபட்சமாக இருக்கும் இடத்தையும் ஈஜென்வெக்டர்கள் அந்த அதிகபட்ச ரெஸ்பான்ஸ் ன் திசையையும் வழங்குகின்றன எனவே இப்படித்தான் நாம் ஈஜென்வெல்யூக்கள் மற்றும் ஈஜென்வெக்டர்களை தொடர்புபடுத்துகிறோம் இப்போது ஈஜென்வெல்யூஸ் மற்றும் ஈஜென்வெக்டர்களைப் புரிந்துகொள்ள ஒரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் இப்போது நம்மிடம் உள்ள என்ற ஸ்டேட் ஈக்குவேஷன் ஐ கருதிக் கொள்வோம் இப்போது அதில் கோஎபிசியன்ட் அணிகள் இருந்தால்

என்பது A க்கான கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆக இருக்கும் எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் அதை 0 க்கு சமன் செய்ய வேண்டும் பின்னர் நீங்கள் தீர்க்கிறீர்கள் என்றால் நீங்கள் என்ற ஈஜென்வெல்யூஸ்களைப் பெறுவீர்கள் இப்போது ஒவ்வொரு ஈஜென்வெல்யூவிலும் இரண்டு ஈஜென்வெக்டர்கள் இணைக்கப்பட்டுள்ளன என்று வைத்துக் கொள்வோம் எனவே என்ற இரண்டு ஈஜென்வெக்டர்கள் உள்ளன என்று வைத்துக் கொள்வோம் இப்போது முதலில் ஐ கருத்தில் கொள்வோம் பின்னர் இப்போது ஐ ஈஜென்வெக்டர்களுக்கான கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ல் வைக்கலாம் எனவே அந்த மதிப்பை நீங்கள் வைக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் எனவே நீங்கள் பெறும் மதிப்பு என்பதாகும் இவ்வாறாக மற்றும் தன்னிச்சையானது இந்த விஷயத்தில் இவற்றை 1 க்கு சமமாக அமைக்கலாம் இதேபோல் க்கு சமன்பாடு என மாறுகிறது எனவே இரண்டாவது ஈக்குவேஷன் க்கு எந்த அர்த்தமும் இல்லை எனவே என்ற ஒரே ஒரு ஈக்குவேஷன் ஐ மட்டுமே எஞ்சியுள்ளோம் இப்போது நம்மிடம் ஒரே ஒரு ஈக்குவேஷன் மற்றும் இரண்டு அறியப்படாதவை உள்ளன எனவே நாம் என்ன செய்ய முடியும் ஒன்றின் மதிப்பை அமைத்து இரண்டாவதன் மதிப்பைக் கண்டுபிடிப்போம் எனவே பின்னர் 2 என்று வைத்துக் கொள்வோம் எனவே அந்த விஷயத்தில் எனவே இப்போது நீங்கள் ஈஜென்வெக்டர்களை மற்றும் ஆகப் பெற்றுள்ளீர்கள் அவை மற்றும் என்ற ஈஜென்வெல்யூவுடன் தொடர்புடையவை இப்போது கட்டுப்படுத்தக் கூடிய தன்மை என்ற மற்றொரு கருத்தை புரிந்து கொள்ள முயற்சிப்போம் இப்போது எல்லையற்ற தடவைகள் ஒரு குறிப்பிட்ட குறிக்கோளை அடைய செயல்முறையின் ஒவ்வொரு ஸ்டேட் வெறியபிள் யும் கட்டுப்படுத்த முடியுமானால் இந்த செயல்முறை முற்றிலும் கட்டுப்படுத்தப்படும் என்று கூறப்படுகிறது எனவே நீங்கள் அதே குறிக்கோளை எல்லையற்ற தடவைகள் மீண்டும் செய்தால் அமைப்புடன் இணைக்கப்பட்ட சில கட்டுப்படுத்தப்படாத கட்டுப்பாட்டு உங்களிடம் இருந்தால் நீங்கள் எப்போதும் கட்டுப்பாட்டு வெளியீட்டைப் பெறுவீர்கள் எனவே இந்த u என்ற உள்ளீட்டை கட்டுப்பாடு என்று சொல்லலாம் எனவே அந்த விஷயத்தில் ஒரு குறிப்பிட்ட குறிக்கோளை பல தடவைகள் அடைய செயல் முறையின் ஒவ்வொரு ஸ்டேட் வெறியபிளையும் கட்டுப்படுத்த முடியுமானால் செயல்முறையானது முற்றிலும் கட்டுப்படுத்தப்படும் என்று கூறப்படுகிறது இப்போது இந்த u என்ற ஸ்டேட் வெறியபிள்களுள் ஏதாவது ஒன்று கட்டுப்பாட்டிலிருந்து சுயாதீனமாக இருந்தால் இந்த ஸ்டேட் வெறியபிளை இயக்குவதற்கான வழி இருக்காது ஏனெனில் ஸ்டேட் வேரியபிள் கட்டுப்பாட்டிலிருந்து சுயாதீனமாக உள்ளது எனவே அந்த விஷயத்தில் எந்தவொரு கட்டுப்பாட்டு முயற்சியின் மூலமும் குறிப்பிட்ட ஸ்டேட் வெறியபிளை விரும்பிய ஸ்டேட்டுக்கு எல்லையற்ற தடவைகள் இயக்குவதற்கான வழி இருக்காது ஏனெனில் இந்த ஸ்டேட் வெறியபிள் u உள்ளீட்டால் கட்டுப்படுத்த முடியாது எனவே அந்த விஷயத்தில் குறைந்தது ஒரு கட்டுப்பாடற்ற ஸ்டேட் இருக்கும் வரை இந்த அமைப்பு முழுவதுமாக கட்டுப்படுத்த முடியாது என்று கூறப்படுகிறது அல்லது அதை கட்டுப்படுத்த முடியாதது என்று அழைக்கிறோம் இப்போது இங்கே கொடுக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டுத்திறன் என்ற கருத்து ஸ்டேட்களைக் குறிப்பதால் இது ஸ்டேட் கட்டுப்பாட்டுத்தன்மை என குறிப்பிடப்படுகிறது நீங்கள் ஸ்டேட்களின் அடிப்படையில் கட்டுப்பாட்டுத்தன்மையை வரையறுப்பதால் இது ஸ்டேட் கட்டுப்பாட்டுத்தன்மை என அழைக்கப்படுகிறது இப்போது அமைப்புகளின் வெளியீடுகளுக்கும் கட்டுப்பாட்டுத்திறனை வரையறுக்கலாம் இங்கே இந்த விஷயத்தில் கட்டுப்பாட்டு திறனுக்காக ஸ்டேட்களை நாம் கருத்தில் கொண்டோம் கட்டுப்பாட்டு திறனுக்காக வெளியீட்டை நீங்கள் கருத்தில் கொள்ளும்போது அதை வெளியீட்டு கட்டுப்பாட்டு நிலை என்று அழைக்கிறோம் இப்போது கீழே கொடுக்கப்பட்டுள்ள தர நிலை ஸ்டேட் மற்றும் வெளியீடு ஈக்குவேஷன் ஐ கொண்ட அமைப்பினைக் கருத்தில் கொள்வோம் இப்போது x என்பது n×1 ஸ்டேட் வெக்டர் u என்பது r×1 உள்ளீட்டு வெக்டர் மற்றும் y என்பது p×1 வெளியீட்டு வெக்டர் ஆகும் A B C மற்றும் D ஆகியவை பொருத்தமான பரிமாணங்களின் கோஎபிசியன்ட்களாகும் இப்போது கட்டுப்பாட்டு நிலையை அறிய இந்த இரண்டு ஈக்குவேஷன்களையும் பயன்படுத்துவோம் இப்போது பின்வரும் தேற்றம் கட்டுப்படுத்தலின் நிலை அமைப்பின் கோஎபிசியன்ட் அணிகள் A மற்றும் B ஆகியவற்றைப் பொறுத்தது என்பதைக் காட்டுகிறது நாம் குறிப்பாக ஸ்டேட் கட்டுப்பாட்டுத்திறனைப் பற்றி பேசுகிறோம் அதனால்தான் A மற்றும் B அணிகள் கட்டுப்பாட்டு அனாலிசிஸ் க்கு பரிசீலிக்கப்படுகின்றன இப்போது தேற்றமும் ஸ்டேட் கட்டுப்பாட்டுக்கான சோதனை முறையை வழங்குகிறது தேற்றம் என்றால் என்ன ஸ்டேட் ஈக்குவேஷனால் விவரிக்கப்பட்டுள்ள அமைப்புக்கு என்று தேற்றம் கூறுகிறது எனவே இந்த அமைப்பு முற்றிலும் ஸ்டேட் கட்டுப்பாட்டுடன் இருக்க அவசியமான மற்றும் போதுமான நிபந்தனையாக இருப்பது பரிமாணத்தைக் கொண்ட S எனப்படும் கட்டுப்பாட்டு அணியாகும் இதில் B மற்றும் A அணிகளைக் கூறாக கொண்டிருக்கும் பெரிதாக்கப்பட்ட அணி உள்ளது எனவே பின்வரும் S அணியானது n க்கு சமமான ரேங்கைக் கொண்டிருப்பது அவசியம் மற்றும் போதுமான நிபந்தனை ஆகும் எனவே கட்டுப்பாட்டு அணி S என்றால் என்ன எனவே கட்டுப்பாட்டு அணி பின்னர் இந்த அணியின் ரேங்கை நாம் கண்டுபிடிப்போம் இந்த அணியின் ரேங்க் n க்கு சமமாக இல்லாவிட்டால் அது அமைப்பின் ஸ்டேட் கட்டுப்படுத்த முடியாது என்பதைக் காட்டுகிறது இப்போது A மற்றும் B அணிகள் இந்த குறிப்பிட்ட விசயத்தில் சம்பந்தப்பட்டிருப்பதால் சில சமயங்களில் ஜோடி AB கட்டுப்படுத்தக்கூடியது என்றும் கூறுகிறோம் இது S என்ற கட்டுப்பாட்டுக்கான பெரிதாக்கப்பட்ட அணி n க்கு சமமான ரேங்கை கொண்டுள்ளது என்பதைக் குறிக்கிறது இப்போது ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் இதன்மூலம் ஆம் ஸ்டேட் கட்டுப்பாட்டு நிலையை எவ்வாறு கண்டுபிடிப்போம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் இப்போது என்ற கோஎபிசியன்ட் அணிகளை கொண்ட மூன்றாம் வரிசை அமைப்பை கவனத்தில் கொள்வோம் இப்போது நம்மிடம் x உள்ள A இருக்கிறது மற்றும் இது x ஆகும் எனவே இந்த விஷயத்தில் அணி n 3 ஆகும் எனவே கட்டுப்பாட்டு அணி இப்போது 3 நெடுவரிசைகளைக் கொண்டிருக்கும் எனவே ஆம் என்ன செய்வோம் நாம் முதலில் S அணியை தொகுப்போம் நாம் எவ்வாறு தொகுப்போம் நாம் என்று கண்டு பிடிப்போம் இப்போது இந்த குறிப்பிட்ட அணியை உன்னிப்பாகப் பார்த்தால் இரண்டாவது நெடுவரிசை இரண்டாவது வரிசையில் அனைத்து உறுப்புகளும் 0 ஆக இருப்பதைக் காண்பீர்கள் அதன் பொருளாவது S அணியின் ரேங்க் 3 க்கும் குறைவாக உள்ளது மேலும் இது சிங்குளர் ஆக இருப்பதால் அணியின் ரேங்க் 3 க்கும் குறைவாக உள்ள ஒரு விஷயமாக பொருள்படும் எனவே இந்த அமைப்பு ஸ்டேட் கட்டுப்பாட்டில் இல்லை எனவே இதன் மூலம் அமைப்பின் கட்டுப்பாட்டு தன்மையை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்ற கருத்தை நீங்கள் பெறலாம் இப்போது லீனியர் அமைப்பின் அப்சர்வபிலிட்டி எனப்படும் மற்றொரு கருத்தை புரிந்து கொள்வோம் இப்போது அமைப்பின் ஒவ்வொரு ஸ்டேட் வேரியபிளும் சில வெளியீடுகளை பாதித்தால் அமைப்பானது முற்றிலும் அப்சர்வபில் செய்யப்படுகிறது அதாவது வெளியீட்டு அளவீடுகளான அளவீடுகளிலிருந்து எந்த ஒரு ஸ்டேட் ஐயும் அப்சர்வ் செய்ய முடியாவிட்டால் அந்த ஸ்டேட் அன்அப்சர்வபில் என்று கூறப்படுகிறது எனவே இந்த அமைப்பு அன்அப்சர்வபில் ஆக இருக்கும் அமைப்பின் அப்சர்வபிலிட்டி யைக் கண்டறிய என்ன அளவுகோல்கள் உள்ளன எனவே தரநிலையான ஈக்குவேஷனால் விவரிக்கப்பட்ட அமைப்பிற்கு ஸ்டேட் ஈக்குவேஷன் மற்றும் வெளியீட்டு ஈக்குவேஷன் ஆகியவை முழுமையாக அப்சர்வபில் செய்யப்படுகின்றன பின்வரும் n x np அணி V என்பது அப்சர்வபிலிட்டி அணியாக இருப்பதற்கு அதன் ரேங்க் n க்கு சமமான இருப்பது அவசியம் மற்றும் போதுமானது நாம் அப்சர்வபிலிட்டி அணியை எவ்வாறு தொகுப்பது நாம் என தொகுக்கிறோம் எனவே இந்த அணியை நீங்கள் தொகுக்கும்போது நீங்கள் ஆக இருக்கும் அப்சர்வபிலிட்டி அணியை நீங்கள் பெறுவீர்கள் இப்போது இந்த அணியின் ரேங்க் ஐ நீங்கள் கண்டறிந்தால் இந்த ரேங்க் n ஐ விடக் குறைவாக இருக்கும்போது அமைப்பானது அப்சர்வபில் ஆக இருக்காது இல்லையெனில் ரேங்க் n க்கு சமமாக இருக்கும்போது அமைப்பானது அப்சர்வபில் ஆக இருக்கிறது என்று நீங்கள் கூறுவீர்கள் இப்போது உதாரணத்தின் உதவியுடன் புரிந்துகொள்வோம் எனவே A மற்றும் C என்ற இரண்டு அணிகளைக் கொண்டிருக்கும் நிலையில் பொதுவாக இதை A C ஜோடி என்றும் அழைக்கப்படுவதுவும் அப்சர்வபில் ஆகும் அமைப்பில் என்ற ஒரே ஒரு வெளியீடு வரிசை அணி C இருந்தால் V என்பது ஒரு சதுர அணி அந்த விஷயத்தில் V நான் சிங்குளர் ஆக இருந்தால் அமைப்பானது முற்றிலும் அப்சர்வபில் செய்யப்படுகிறது எனவே அமைப்பு அப்சர்வபிலா இல்லையா என்பதை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பதைப் புரிந்து கொள்ள முயற்சிப்போம்

என்ற கோஎபிசியன்ட் அணிகளை கருத்தில் கொள்வோம் A 2 0 0 1 B 3 1 C 1 0 இப்போது நாம் 2 க்கு சமமாக n ஐக் கொண்டுள்ளோம் எனவே இப்போது அப்சர்வபிலிட்டி அணியில் இரண்டு வரிசைகள் இருக்கும் அவை இப்போது நீங்கள் இந்த அணியைப் பார்த்தால் இரண்டாவது நெடுவரிசையில் அனைத்து உறுப்புகளும் 0 ஆக இருப்பதைக் காண்பீர்கள் அதாவது இந்த அணியும் சிங்குளர் ஆக இருக்கும் அவ்வாறான நிலையில் அமைப்பானது அப்சர்வபில் அல்ல என்று நாங்கள் கூறுவோம் அல்லது A C எனப்படும் அணி ஜோடி அன்அப்சர்வபில் என்று நாம் கூறலாம் எனவே V ஆக இருக்கும் பெரிதாக்கப்பட்ட அணிகளைப் பயன்படுத்தி ஒரு லீனியர் அமைப்பின் அப்சர்வபிலிட்டி நிலையை நீங்கள் காணலாம் எனவே இத்துடன் நம்முடைய இன்றைய விவாதத்தை முடித்துக் கொள்ளலாம் இதில் ஸ்டேட் வெறியபிள் அமைப்பின் கட்டுப்பாட்டுத்தன்மை மற்றும் அப்சர்வபிலிட்டி அம்சம் பற்றி விவாதித்தோம் எனவே இந்த குறிப்பிட்ட தலைப்பை நாம் முடித்துக் கொள்கிறோம் அங்கு ஸ்டேட் வேரியபிள் அனாலிசிஸ் பற்றி விவாதித்தோம் அடுத்த அமர்வில் அனலோகஸ் அமைப்பு என்ற நமது கடைசி தலைப்பைத் தொடங்குவோம்